வணக்கம் இது ஆய்வக எண் 8 மற்றும் Arduino ஐப் பயன்படுத்தி பெரிஸ்டால்டிக் பம்பின் செயல்பாட்டை உங்களுக்குக் கற்பிப்போம் பெரிஸ்டால்டிக் பம்ப் என்றால் என்ன நீங்கள் மருந்து விநியோக தொகுதியைப் பார்க்கும்போது பல வகையான பம்புகள் உள்ளன ஒரு பம்ப் சிரிஞ்ச் பம்ப் என்று அழைக்கப்படுகிறது அங்கு ஒரு சிரிஞ்சைப் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் சிரிஞ்சில் மீடியா எதுவாக இருந்தாலும் மீடியா முடிந்தவுடன் நீங்கள் அந்த சிரிஞ்சை மீண்டும் நிரப்ப வேண்டும் ஆனால் ஒரு பெரிஸ்டால்டிக் பம்பில் உங்களுக்கு ஒரு நீர்த்தேக்கம் உள்ளது ஒரு நுழைவாயில் உள்ளது மற்றும் வெளியீட்டு வாயிலும் உள்ளது எனவே நீங்கள் அதை தொடர்ச்சியான முடிந்த சுற்றுவளைவுமூடிய லூப் அமைப்பாகப் பயன்படுத்தலாம் இதன் பொருள் என்னவென்றால் உங்களிடம் மைக்ரோஃப்ளூய்டிக்நுண்பாய்மம் சிப் இருந்தால் மைக்ரோஃப்ளூய்டிக் சிப்பின் நுழைவாயிலில் பெரிஸ்டால்டிக் பம்பின் வெளியீட்டு வாயை இணைக்கலாம் நான் சொல்வதில் மிகவும் கவனமாக இருங்கள் உங்களிடம் மைக்ரோஃப்ளூய்டிக் சிப் உள்ளது மைக்ரோஃப்ளூய்டிக் சிப்பில் நுழைவாயில் மற்றும் வெளியீட்டு வாயில் உள்ளது மைக்ரோஃப்ளூய்டிக் சிப்பின் நுழைவாயில் பெரிஸ்டால்டிக் பம்பின் வெளியீட்டு வாயிலுடன் இணைக்கப்பட வேண்டும் மற்றும் மைக்ரோஃப்ளூய்டிக் சிப்பின் வெளியேற்றமானது பெரிஸ்டால்டிக் பம்பின் நுழைவாயிலுடன் இணைக்கப்பட வேண்டும் பெரிஸ்டால்டிக் பம்பிற்குள் இருக்கும் நீர்த்தேக்கத்தில் மீடியா இருந்தால் அதை மைக்ரோஃப்ளூய்டிக் சிப்பின் நுழைவாயிலுக்கு வெளியேற்ற முடியும் அது அதன் வழியாக பாயும் மற்றும் வெளியேற்ற வாயில் இருந்து மீடியா பெரிஸ்டால்டிக் நுழைவாயிலுக்கு வரும் இந்த பெரிஸ்டால்டிக் பம்பை நாம் எப்படி இயக்க முடியும் பெரிஸ்டால்டிக் பம்பை எப்படி கட்டுப்படுத்துவது ஏனெனில் பெரிஸ்டால்டிக் பம்ப் ஒரு நிமிடத்திற்கு 0 1 மைக்ரோ லிட்டரிலிருந்து பல மைக்ரோலிட்டர்களைக் கட்டுப்படுத்தப் பயன்படுகிறது அல்லது சில சமயங்களில் ஒரு நிமிடத்திற்கு சில மில்லிலிட்டர்களைக் கட்டுப்படுத்தப் பயன்படுகிறது இப்போது இது மிகவும் முக்கியமான பம்ப் ஆகும் ஏனென்றால் சில சூழ்நிலைகளில் மருந்து கட்டி திசுக்களில் வினாடிக்கு 0 1 முதல் 1 மைக்ரோமீட்டர் என்ற விகிதத்தில் பரவலாம் இன் விட்ரோ ஆய்வக சோதனையில் அந்த மாதிரியான சூழலை எப்படி சரியாக பிரதிபலிக்க முடியும் உதாரணமாக மருந்து திரையிடலின் போது நீங்கள் ஒரு வினாடிக்கு 1 மைக்ரோலிட்டருடன் மருந்தை ஓட்ட விரும்புகிறீர்கள் அதற்காக நீங்கள் ஒரு சிரிஞ்ச் பம்பைப் பயன்படுத்தலாம் அல்லது பெரிஸ்டால்டிக் பம்பைப் பயன்படுத்தலாம் ஆனால் நான் சொன்னது போல் நீங்கள் 48 மணி நேரம் ஓட விரும்பினால் நீங்கள் சிரிஞ்சில் மீடியாவை மீண்டும் நிரப்ப வேண்டும் பெரிஸ்டால்டிக் பம்பில் நீங்கள் ஒரு மூடிய வளைய அமைப்பை வைத்திருக்க முடியும் இது அதன் நன்மை மற்றும் இதை நோயெதிர்ப்பு சிகிச்சை உட்பட பல பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படலாம் அந்த குறிப்பிட்ட அம்சத்தில் கவனம் செலுத்துங்கள் அடுத்த ஆய்வக வகுப்புக்கு முன் நான் உங்களைப் பார்க்கிறேன் பை சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்ஸ் பாடத்திற்கு வரவேற்கிறோம் இன்றைய அமர்வில் பெரிஸ்டால்டிக் பம்ப் என்று அழைக்கப்படும் ஒரு ஆக்சுவேட்டரைப் பற்றி விவாதிப்போம் எனவே பம்புகள் என்றால் என்ன பம்புகள் என்பது ஒரு திரவத்தை ஒரு புள்ளியில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்த பயன்படும் சாதனங்கள் அல்லது ஆக்சுவேட்டர்கள் ஆகும் பல்வேறு வகையான பம்புகள் உள்ளன அவை மையவிலக்கு விசையியக்கக் குழாய்கள் பெரிஸ்டால்டிக் பம்புகள் முதலியன இருக்கலாம் அவற்றில் ஒன்றை காணலாம் பம்புகளை நேர்மறை இடப்பெயர்ச்சி பம்ப் மற்றும் மையவிலக்கு விசையியக்கக் குழாய்கள் என பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தலாம் பெரிஸ்டால்டிக் பம்ப் என்பது நேர்மறை இடப்பெயர்ச்சி பம்பின் ஒரு வகை பேராசிரியரின் முந்தைய விரிவுரைகளில் எதிர்மறை மற்றும் நேர்மறை இடப்பெயர்ச்சி பம்புகள் மற்றும் மையவிலக்கு விசையியக்கக் குழாய்கள் பற்றி நீங்கள் விவாதித்திருக்க வேண்டும் பெரிஸ்டால்டிக் பம்பின் விரிவுரையை காணலாம் இது ஒரு நேர்மறை இடப்பெயர்ச்சி பம்ப் திரையில் நீங்கள் இரண்டு பம்புகள் ஒரு 12 வோல்ட் பெரிஸ்டால்டிக் பம்ப் மற்றும் மைக்ரோஃப்ளூய்டிக் பயன்பாட்டிற்கான மற்றொரு விலையுயர்ந்த பெரிஸ்டால்டிக் பம்ப் ஆகியவற்றைக் காணலாம் ஆய்வக வீடியோக்களின் ஒரு பகுதியாக இந்த வகையான பெரிஸ்டால்டிக் பம்பை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் இந்த பெரிஸ்டால்டிக் விசையியக்கக் குழாய்கள் நேர்மறை இடப்பெயர்ச்சி விசையியக்கக் குழாய்கள் மற்றும் அவை மிகத் துல்லியமான பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன குறிப்பாக நுண் திரவங்கள் மருந்து விநியோகம் மற்றும் பிற விஷயங்களில் ஓட்டம் மிகவும் துல்லியமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது எங்களிடம் ஒரு பெரிய பெரிஸ்டால்டிக் பம்ப் உள்ளது அது விலை உயர்ந்தது ஆனால் அதே நேரத்தில் அவை ஒரு மணி நேரத்திற்கு மில்லிலிட்டர் விகிதங்களில் ஓட்டத்தை கட்டுப்படுத்தலாம் இது ஒரு நிமிட திரவ அளவு தள்ளப்படுகிறது மற்றும் இது அதிக அளவு இடப்பெயர்ச்சி மற்றும் 12 வோல்ட் மோட்டார் ஆகும் ஒரு பெரிஸ்டால்டிக் பம்ப் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இப்போது நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் ஒரு PORT வழியாக திரவம் வரும் என்பதை நீங்கள் இங்கே ஒரு GIF படத்தில் காணலாம் நம்மிடம் இருப்பது ஒரு ரோலர் வகையான விஷயம் மற்றும் அந்த ரோலரை சுழற்றுவதில் சில சிறிய வெவ்வேறு அகல உருளைகள் உள்ளன மோட்டார் அல்லது பெரிஸ்டால்டிக் பம்ப் மற்றும் ஒரு நெகிழ்வான குழாய் உள்ளது தண்ணீர் அல்லது பம்ப் செய்யப்பட வேண்டிய எந்த திரவமும் அங்கு வரும் மேலும் என்ன நடக்கிறது என்றால் ரோலர் சுழலும் போது அது சுவருக்கும் ரோலருக்கும் இடையில் உள்ள குழாய்க்குள் உள்ள திரவத்தை தள்ளி மற்ற முனைக்கு தள்ளுகிறது இது ஒரு நேர்மறை இடப்பெயர்ச்சி பம்ப் அதாவது திரவம் ஒரு திசையில் மட்டுமே நகரும் இந்த ஓட்ட செயல்முறை பெரிஸ்டால்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது இது மனித உடலில் கூட உள்ளது Refer Slide Time 0621 நீங்கள் முன்பு படத்தில் பார்த்ததைப் போல என்னிடம் ஒரு பெரிஸ்டால்டிக் பம்ப் உள்ளது இது ஒரு சிறிய 12 வோல்ட் பெரிஸ்டால்டிக் பம்ப் நான் அதை திறந்து உள்ளே இருந்து எப்படி இருக்கிறது என்பதைக் காண்பிப்பேன் இது நெகிழ்வான குழாய் இது சுருக்கப்படும் நாம் உள்ளீட்டு திரவத்தை கொடுத்தால் அது உறிஞ்சப்பட்டு உள்ளே தள்ளப்படும் மற்றும் வெளியீடு மற்றொரு குழாய் வழியாக வரும் இது ஒரு DC மோட்டாரைத் தவிர வேறொன்றைப் பயன்படுத்தாது நான் இங்கு காட்டிய அந்த ரோலரை DC மோட்டார் சுழற்றுகிறது நீங்கள் உருளைகள் மற்றும் குழாய்களை பார்க்க முடியும் மற்றும் குழாய் அழுத்தப்படும் இடத்தில் இடையே ஒரு உறை உள்ளது உருளைகளுக்கு இது வேறு மாதிரி நான் உருளைக்கு மேல் பொருளை வைக்கிறேன் மோட்டருக்கு மின்சாரம் வழங்கினால் இந்த ரோலர் அலகு சுழலத் தொடங்கும் இப்போது இங்கே வரப்போகும் குழாய் சுருக்கப்படும் அது சிதைந்துவிட்டது ஆனால் அது இன்னும் வேலை செய்யும் இது ஒரு DC மோட்டாரால் ஆன ஒரு பெரிஸ்டால்டிக் பம்பின் உள் கட்டுமானமாகும் ஆனால் நெகிழ்வான குழாய் மற்றும் DC மோட்டருடன் இணைக்கப்பட்ட உருளைகளை வைத்திருக்க ஒரு நெகிழ்வான குழாய் மற்றும் வெளிப்புற உறை என மற்ற அனைத்தையும் உருவாக்க வேண்டும் பெரிஸ்டால்டிக் பம்பை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பதை இப்போது நான் நிரூபிப்பேன் நான் ஏற்கனவே கூறியது போல் பெரிஸ்டால்டிக் பம்ப் ஒன்றும் இல்லை ஆனால் செயல்படும் கொள்கையிலிருந்து அது ஒரு டிசி மோட்டார் டிசி மோட்டருக்கு முன்பு பயன்படுத்திய அதே சர்க்யூட் மற்றும் குறியீட்டை நாங்கள் பயன்படுத்துவோம் அந்த குறியீடு மற்றும் சுற்றுடன் டெமோவைக் காண்பிப்பேன் இந்த Arduino குறியீட்டை நீங்கள் நினைவில் வைத்திருக்கலாம் மோட்டருக்கு பயன்படுத்திய அதே குறியீடாகும் நான் சீரியல் கம்யூனிகேஷனைப் பயன்படுத்தினேன் பின் முள் எண் 2 மற்றும் 3 மோட்டார் டிரைவருடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே அது மோட்டார் டிரைவருடன் இப்போது இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் அனலாக் பின் A0 க்கு ஒரு பொட்டென சியோமீட்டரை இணைத்துள்ளேன் பொட்டெனசியோமீட்டரிலிருந்து அனலாக் மதிப்பை எடுத்து அச்சிட்ட அதே செயல்முறை சீரியல் ப்ளாட் ப்ளாட்டரில் y மதிப்பு x 4 மதிப்புடன் சேமிக்கப்படும் பம்ப் மற்றும் இங்கே அது பம்பின் மற்ற முனையத்தில் தரையில் உள்ளது பொட்டெனசியோமீட்டரை சரிசெய்வதன் மூலம் நாம் ஓட்ட விகிதத்தை சரிசெய்ய முடியும் இப்போது நாம் இந்த சுற்றுவட்டத்தை ஒரே நேரத்தில் பார்ப்போம் நாம் பார்க்கிறபடி நாம் முன்பு பயன்படுத்திய அதே சுற்று என்னிடம் மெகா போர்டு உள்ளது பொட்டெனசியோமீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது என்னிடம் மோட்டார் டிரைவர் 1 2 9 8 10 மற்றும் நான் உங்களுக்கு காட்டிய பெரிஸ்டால்டிக் பம்ப் உள்ளது இது மோட்டார் டிரைவரைப் போலவே சுற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது மோட்டார் அதனுடன் இணைக்கப்பட்டது பெரிஸ்டால்டிக் பம்பில் DC மோட்டார் மற்றும் குழாய்கள் உள்ளன குழாயை இங்கே காணலாம் குழாய்களில் ஒன்று இந்த வெற்று பாத்திரத்திற்கு செல்கிறது மற்றொன்று தண்ணீருடன் ஒரு பாத்திரத்திற்கு செல்கிறது நான் DC மின் விநியோகத்தை இயக்கப் போகிறேன் நான் ஏற்கனவே குறியீட்டைப் பதிவேற்றம் செய்திருப்பதால் பம்ப் செயல்படத் தொடங்கி தண்ணீரை உந்திச் செல்வதை நீங்கள் காணலாம் தண்ணீர் தொடர்ந்து வீழ்ச்சியடைவதில்லை அது தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கிறது ஆனால் தனித்தனி இடைவெளிகளில் இருப்பதைக் காணலாம் ஏனென்றால் பெரிஸ்டால்டிக் பம்ப் தொடர்ந்து தண்ணீரைத் தள்ளவில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இது சிறிது நேரம் குழாயில் தண்ணீரைத் தள்ளும் பின்னர் ரோலர் தொடர்பை இழக்கும் மற்றும் அது துடிக்கும் மற்றும் தொடர்ச்சியானது அல்ல இது நாம் மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தும் பம்புகளில் ஒன்றாகும் முக்கியமாக உண்மையின் காரணமாக இது மிகவும் துல்லியமானது மற்றும் சீரானது நீர் மட்டம் அதிகரித்து வருவதை நீங்கள் காணலாம் நான் இப்போது அந்த கேபிள்களை மாற்றினால் இனி தண்ணீர் வருவதில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் மோட்டார் அல்லது பம்ப் எதிர் திசையில் தண்ணீரை செலுத்துகிறது ஆனால் நீங்கள் குமிழ்களைக் காணலாம் பெரிஸ்டால்டிக் பம்ப் காற்றை கூட செலுத்த முடியும் ஏனெனில் இது ஒரு நேர்மறை இடப்பெயர்ச்சி பம்ப் பெரிஸ்டால்டிக் பம்ப் நேர்மறை இடப்பெயர்ச்சி என்பதால் இது சுய முதன்மையானது ஆனால் ஒரு மையவிலக்கு விசையியக்கக் குழாயில் பயன்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் அதை முதன்மைப்படுத்த வேண்டும்